நுண் திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த NPTEL MOOC பாடத்திட்டத்திற்கு மீண்டும் வரவேற்கிறோம் டி கான்பூரைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் கடந்த ஒரு வாரமாக இந்த பாடத்திட்டத்தை நான் உங்களுக்கு கற்பித்து வருகிறேன் சரி இந்த வாரம் எப்படி சென்றது எனவே வினாடி வினா எழுதுவதை நீங்கள் ரசித்தீர்களா உங்களில் சிலர் 20க்கு 20 மதிப்பெண்கள் பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் கேள்விகளுக்குப் பதிலளிப்பதையும் உங்கள் பதில்களைச் சரிபார்ப்பதற்காக பாடங்களுக்குத் திரும்புவதையும் நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது இந்த வாரம் கடந்த வாரம் நாங்கள் செய்ததை ஒப்பிடுகையில் உங்கள் திறனை உணர்ந்துகொள்வதே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் மிக முக்கியமான விஷயம் என்பதை உங்களுக்குப் புரியவைக்க வேண்டிய கருத்துக்களை கடந்த வாரம் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியிருந்தது உங்கள் திறமையை மேம்படுத்த விரும்பினால் நீங்கள் சிறந்து விளங்க விரும்பினால் மற்றும் உங்கள் நுண் திறன்களையும் ஆளுமையையும் ஒட்டுமொத்த முழுமையான அர்த்தத்தில் வளர்த்துக் கொள்ள விரும்பினால் அதை நோக்கி நாம் பல்வேறு கருத்துகளைப் பற்றி விவாதித்து வருகிறோம் பின்னர் நான் நுண் திறன்களைப் பற்றி குறிப்பாக இன்றைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒரு முக்கியமான சூழ்நிலையைப் பற்றி அதாவது முரண்பாடு பற்றி உங்களுக்குக் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தேன் எனவே இந்த வாரத்தில் நாம் மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் மிகவும் பொருத்தமான நுண் திறனுடன் தொடங்கப் போகிறோம் அதாவது மோதல் தீர்க்கும் திறன் மேலும் நான் குறிப்பாக நாம் கொடுக்க வேண்டிய வெற்றி வெற்றி தீர்வில் கவனம் செலுத்த முயற்சிக்கிறேன் மோதல் தீர்வின் அடிப்படையில் இப்போது நான் இந்த வாரத்தைத் தொடங்குவதற்கு முன்பு கடந்த விரிவுரையில் நாங்கள் என்ன செய்தோம் என்பதற்கான விரைவான மறுபரிசீலனை கடந்த சொற்பொழிவில் நான் டேவிட் மெக்லெலாண்டின் 3 தேவைகளில் கவனம் செலுத்தினேன் குறிப்பாக இணைப்புத் தேவை சக்தித் தேவை மற்றும் மிக முக்கியமான ஒன்று சாதனைத் தேவை அல்லது தேவை சாதனை அல்லது N Ach பண்பு தொடர்பான மூன்று உந்துதல் தேவைகள் சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஆசை தேவை சாதனை பண்பு என்று அழைக்கப்படுகிறது பின்னர் ஒரு காலத்தில் மக்கள் இயற்பியல் அளவு பீக்யூ பற்றி மிகவும் அக்கறை கொண்டிருந்தனர் என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் பின்னர் IQ தொடர்பாக வந்த சிந்தனையில் ஒரு மாற்றம் உள்ளது மேலும் இதற்கு மேல் இந்த EQ உள்ளது இன்று மக்கள் SQ இல்லாமல் அதாவது ஆன்மீக அளவுகோல் இல்லாமல் நீங்கள் மிகவும் முழுமையான வாழ்க்கையை வாழ முடியாது என்று கூறுகிறார்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சம்பாதித்த எந்த வெற்றியையும் தக்கவைக்க முடியாது இப்போது தனா சோஹர் பயன்படுத்தும் இந்த ஆன்மீக நுண்ணறிவு ஆன்மீக மூலதனம் என்றால் என்ன என்பதை விளக்குவதற்கு ஆன்மீக மூலதனம் குறித்த அவரது புத்தகத்தை நான் குறிப்பிடுகிறேன் பின்னர் நான் உங்கள் ஆன்மீக மூலதனத்தை வளர்ப்பதற்கோ கட்டியெழுப்புவதற்கோ 12 அடிக்கோடிட்டுக் காட்டும் கொள்கைகளை உங்களுடன் விவாதித்துக்கொண்டிருந்தேன் அவள் சுய விழிப்புணர்வு தன்னிச்சை பார்வை மற்றும் மதிப்பு தலைமையிலான புனிதத்தன்மை இரக்கம் பன்முகத்தன்மை கொண்டாட்டம் கள சுதந்திரம் பணிவு அடிப்படையான கேள்விகளைக் கேட்கும் போக்கு மறுசீரமைக்கும் திறன் துன்பத்தை நேர்மறையாகப் பயன்படுத்துதல் மற்றும் தொழில் உணர்வைக் கொண்டிருத்தல் ஆகியவற்றுடன் தொடங்குகிறாள் இப்போது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஆன்மீக மூலதனத்தை ஜோஹர் சுட்டிக்காட்டியபடி நாம் உந்துதலின் உயர் மட்டத்தில் செயல்பட முடியும் என்று முடிப்பதற்கு முன் சொன்னேன் மேலும் நீங்கள் உயர்ந்த அளவிலான உந்துதலுடன் செயல்படத் தொடங்கினால் பெரும்பாலான உலகளாவிய பிரச்சினைகள் அதாவது அதாவது பொதுவாக நாம் வாழ்க்கையில் வாழ்க்கையில் மிகவும் எளிமையான அற்பமான விஷயங்களால் பாதிக்கப்படுகிறோம் அவை அனைத்தையும் தாண்டிவிடுகிறோம் எனவே நீங்கள் எழுத்தாளர் பரிந்துரைத்தபடி ஒரு திட்டமாக வாழ்க்கையை வாழ முடியும் ஆனால் குறிப்பிடப்பட்ட 3 முக்கியமான உரிமைகள் மீதான உணர்திறன் வகையுடன் அதாவது ஒன்று நற்குணம் மற்றொன்று உண்மை மற்றும் அழகு இப்போது நீங்கள் கேட்க வேண்டிய அடுத்த கேள்வி கடந்த வாரம் நீங்கள் இதைப் பற்றி படித்தீர்கள் உங்கள் திறனை நீங்கள் உணர தொடங்கினீர்கள் நீங்கள் சிறந்து விளங்க விரும்புகிறீர்கள் பின்னர் நீங்கள் சுயமாக உணர முயற்சிக்கிறீர்கள் பின்னர் உங்களிடம் இந்த தேவை சாதனை பண்பு உள்ளது என்பதை நீங்கள் அறிய முயற்சிக்கிறீர்கள் நீங்கள் உங்களிடம் உள்ள இந்த விஷயங்கள் அனைத்தையும் வெளியே கொண்டு வர முயற்சிக்கிறீர்கள் அதை உருவாக்குவதன் மூலம் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியான அமைதியான வாழ்க்கையை வாழ்வீர்களா நிச்சயமான பதில் இல்லை ஏனென்றால் வாழ்க்கை என்பது உங்கள் உள் சாரத்தை உருவாக்குவது மட்டுமல்ல ஆனால் அந்த உள் சாரத்தை கட்டிய பிறகு சுற்றியுள்ள மக்களை வைத்து நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் ஏனென்றால் வாழ்க்கை என்பது உங்களிடம் உள்ள ஒன்று ஆனால் அது சரிபார்க்கப்படுகிறது அது உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது உங்களை சுற்றியுள்ள நிறைய மக்களினால் அது கொடுக்கப்பட்டுள்ளது அர்த்தம் குறைந்தபட்சம் நோக்கம் குறைந்தபட்சம் நீங்கள் கண்டுபிடிக்கும் ஒன்று ஆனால் அந்த அர்த்தத்தை நீங்கள் எவ்வாறு பெறுவீர்கள் அந்த நிறைவேற்றத்தை நீங்கள் எவ்வாறு அடைவீர்கள் மீண்டும் மக்கள் தான் அதை உங்களுக்கு கொடுக்கப் போகிறார்கள் நினைவில் கொள்ளுங்கள் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் அது உங்கள் தோல்வியாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் வெற்றியாக இருந்தாலும் சரி உங்களைச் சுற்றியுள்ளவர்கள்தான் உங்களுக்கு பங்களிக்கப் போகிறார்கள் அந்த வகையில் மிகவும் விரும்பத்தக்க பின்வரும் பின்வரும் இந்த பண்புகள் அனைத்தையும் நீங்கள் பெற்றிருந்தாலும் சுய உணர்தல் போன்ற வை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் நபர்களிடமிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது உங்கள் வாழ்க்கையில் மோதல்களை ஏற்படலாம் உங்கள் நாளைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் உங்கள் நாள் எப்படித் தொடங்குகிறது எந்த முரண்பாடும் இல்லாமல் நாள் தொடங்குகிறதா இல்லை எந்தவொரு மோதலும் இல்லாமல் தொடங்கும் அல்லது முடிவடையும் அல்லது முன்னேறும் ஒரு நாள் கூட இல்லை உண்மையில் மிகவும் சிறிய மோதல்கள் உள்ளன பின்னர் பெரிய மோதல்கள் உள்ளன ஒவ்வொரு நெருக்கடி வகையான சூழ்நிலைக்கும் நம்மை அழைத்துச் செல்லும் மோதல்கள் இருக்கின்றன அதை எளிதில் சமாளிக்க வைக்கும் மோதல்கள் உள்ளன மற்றும் சில முரண்பாடுகளை நாம் இன்றைய வாழ்க்கையில் மிக எளிதாகச் சமாளிக்கப் பழகிவிட்டோம் உதாரணமாக காலையில் நீங்கள் எழுந்து பார்த்தால் பலத்த மழை பெய்கிறது இப்போது நீங்கள் ஒரு குடையை எடுத்துக் கொள்வீர்கள் பின்னர் நீங்கள் வெளியேறுகிறீர்கள் அல்லது மழை நிற்பதற்காக காத்திருப்பீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் இந்த வகையான மோதல்களை எவ்வாறு கையாள்வது என்பதை இப்போது நீங்கள் கொண்டுவிட்டீர்கள் இப்போது உங்கள் ஸ்கூட்டர் நின்றுவிட்டது அல்லது கார் நின்றுவிட்டது எனவே நீங்கள் மெக்கானிக்கை அழைப்பீர்கள் என்று உங்களுக்குத் தெரியும் நீங்கள் அதை சரிசெய்வீர்கள் இப்போது இவை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக நீங்கள் எடுத்துள்ள ஒன்று இப்போது நான் ஆர்வமாக உள்ள மோதல்கள் இது மனிதர்களுடனான உங்கள் தொடர்பு காரணமாக எழும் மோதல் இப்போது முதலில் மோதலை எவ்வாறு வரையறுப்பது மோதல் என்றால் என்ன நீங்கள் அகராதி வரையறைகளைப் பார்த்தால் அவற்றில் சிலவற்றை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் முதலாவதாக நீங்கள் ஒரு மோதலில் இருக்கும்போது நீங்கள் மோதல் அல்லது கருத்து வேறுபாடுகளுக்குள் வருகிறீர்கள் என்று அது கூறுகிறது ஒருவரின் கருத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால் ஒரு மோதல் ஏற்படுகிறது மோதல் என்பது வேறுபாடு அல்லது எதிர்ப்பில் முரண்பாடாக இருப்பது ஆகும் மோதல் போர் செய்ய போராடுவது அல்லது திருப்தி அடைவது என்றும் இது பொருள்படும் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவது குறிப்பாக நீண்ட நேரம் போராடுவது சில நேரங்களில் சண்டைகள் எனவே மீண்டும் மிகவும் துக்ககரமான சூழ்நிலையுடன் மோதல் தொடர்கிறது மோதல் என்பது சர்ச்சைகள் சண்டைகள் மற்றும் கட்சிகளுக்கு இடையிலான மோதல்கள் ஆகியவற்றையும் குறிக்கிறது மோதல் என்பது செயலின் முரண்பாடு என்றும் பொருள்படும் அதாவது செயல் மிகவும் இணக்கமாக திசையில் செல்லவில்லை உணர்வு முரண்பாடு இணக்கமற்ற உணர்வு அல்லது முயற்சி விரோதம் அல்லது எதிர்ப்பு ஒருவரிடம் வெறுப்பு கருத்துக்களுக்கு எதிர்ப்பு மற்றவர்களின் கொள்கைகள் கருத்துக்களின் முரண்பாடு மோதல் என்பது ஒன்றாக மோதுவதையும் குறிக்கிறது இப்போது இவை அனைத்திலும் நீங்கள் வெறுமனே கருத்து வேறுபாடு முரண்பாடு சண்டைகள் போன்ற வரையறைகளைப் பார்க்கலாம் பின்னர் சில நேரங்களில் கருத்து வேறுபாடு இருக்கிறது உணர்வின் ஒற்றுமை இல்லை இப்போது நீங்கள் நிஜ வாழ்க்கையில் மோதல்களைத் தவிர்க்க முடியுமா மோதல்கள் இல்லாமல் வாழ முடியுமா மீண்டும் நிச்சயமான பதில் இல்லை ஏனென்றால் மோதல் மிகவும் இயல்பானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது எதிர்பார்க்கப்பட்டது தவிர்க்க முடியாத வாழ்க்கையின் ஒரு பகுதி நான் சொன்னது போல் இன்று சாதாரண மோதல்களை மக்கள் தங்கள் வாழ்வின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொண்டுள்ளனர் உண்மையில் மக்கள் சில நேரங்களில் எதிர்பார்க்கிறார்கள் எனக்கு என்ன வகையான மோதல்கள் இருக்கும் ஜாதகம் சேனல்கள் மற்றும் ஜோதிடத்தைப் பார்க்கிறார்கள் இன்று என் வாழ்க்கையில் என்ன வகையான மோதல்கள் இருக்கும் என்பதை அவர்கள் கணிக்க விரும்புகிறார்கள் நான் அதை சரிசெய்ய முடியுமா இது தங்கள் வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத பகுதி என்பதை மக்கள் அறிவார்கள் இப்போது ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் தினசரி மோதல்களை எதிர்கொள்கின்றனர் வருடத்திற்கு ஒரு முறை நீண்ட நாட்களுக்கு ஒரு முறை மோதல் உங்களுக்கு வரும் என்பது போல் இல்லை ஆனால் மோதலைப் பற்றிய அடுத்த சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் மோதல்கள் எவரையும் விட்டுவைப்பதில்லை ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் தினசரி மோதல்களை எதிர்கொள்கிறார்கள் இது ஆண்டுதோறும் ஒரு தசாப்தத்திற்கு ஒரு முறை எப்போதாவது எவரையும் எதிர்கொள்வதில்லை அன்றாடம் நாம் அனைவரும் மோதல்களை அனுபவிக்கிறோம் ஆனால் நான் சொன்னது போல் சிறிய மோதல்கள் உள்ளன பின்னர் பெரிய மோதல்கள் உள்ளன பின்னர் மனித உறவுகளில் கூட எந்தவொரு உறவிலும் அவ்வப்போது மோதல்கள் ஏற்படுகின்றன அது அவ்வப்போது வருகிறது ஆனால் நான் சொன்னது போல் சில வழக்குகள் கணவரும் மனைவியும் ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கொருவர் சண்டையிடுகிறார்கள் இப்போது இது மிகவும் சிறிய அற்பமான மோதலாகும் இது மிகவும் விரைவாக தீர்க்கப்படுகிறது ஆனால் சில நேரங்களில் சண்டை ஒருவருக்கொருவர் தனித்தனியாக வாழும் நிலைக்கு வழிவகுக்கிறது இப்போது இது ஒரு பெரிய மோதலாக மாறுகிறது இது தீர்க்கப்பட வேண்டும் இப்போது ஒரு மோதலின் நேர்மறையான பார்வைகள் என்ன ஒரு மோதல் தீர்க்கப்பட்டவுடன் அது உண்மையில் ஒரு பிரச்சினை அல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் அது கையில் ஒரு பரிசுடன் உங்களிடம் வந்த சிக்கல் ஆகும் உங்களுக்கு என்ன புரிகிறது எதிர் விருப்பங்கள் மற்றும் மதிப்புகளைப் புரிந்துகொள்ள இது ஒரு வாய்ப்பாகும் மோதலில் மற்றவர்கள் உங்களில் எதை மதிக்கிறார்கள் அவர்களின் விருப்பத்தேர்வுகள் என்ன என்பதை நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் அந்த உறவை நீங்கள் உண்மையிலேயே மதிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அவர்களின் விருப்பங்களுக்கு ஏற்ப மாற்ற முயற்சிப்பீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் கற்றல் என்பது உங்கள் நடத்தையை மாற்றியமைப்பதாகும் உங்களின் சில நடத்தை பண்புகளை மற்ற நபர் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நீங்கள் அறிந்தவுடன் அல்லது முரண்பட்ட சூழ்நிலைக்கு வழிவகுக்கும் என்றால் என்றால் நீங்கள் மாற முயற்சிப்பீர்கள் நீங்கள் மாற்ற முயற்சிப்பீர்கள் உங்கள் நடத்தை மாறும் அது மற்ற நபருக்கு மிகவும் இனிமையாக மாறும் உங்களை ஒரு நண்பராக ஒரு கூட்டாளியாக ஒரு சக ஊழியராக அல்லது குடும்ப நெட்வொர்க்கில் யாரேனும் ஒருவராக உங்களை எளிதாக எளிதாக ஏற்றுக்கொள்ள இப்போது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மோதலின் அடுத்த அம்சம் என்னவென்றால் மோதலை நாம் ஏன் தீர்க்க வேண்டும் பின்னர் மோதல்களைத் தீர்க்கும்போது மக்கள் அதை எப்படிச் செய்கிறார்கள் இப்போது பொதுவாக சரி மோதல்கள் உள்ளன என்று மக்கள் நினைக்கிறார்கள் பின்னர் அதை மிகவும் இணக்கமான முறையில் மனதிற்கு இசைவான முறையில் தீர்க்க மக்கள் உள்ளனர் இல்லை எப்போதும் அல்ல மோதலை மிகவும் அழிவுகரமான முறையில் தீர்க்க முயற்சிக்கும் சிலர் உள்ளனர் மற்றவர்கள் அதை ஆக்கபூர்வமான முறையில் தீர்க்க விரும்புகிறார்கள் நான் இங்கே வைத்திருக்கும் படத்தைப் பாருங்கள் மோதல் ஒரு அணு குண்டு போல வெடித்து பின்னர் பல உயிர்களையும் உறவுகளையும் அழிக்கக்கூடும் ஆனால் அதை தூண்டிவிடுவதற்கு பதிலாக ஒரு சூழ்நிலையை உண்மையில் அறிவூட்டுவதற்கு ஆக்கப்பூர்வமாகப் அது அது பயன்படுத்தப்படலாம் ஒரு சூழ்நிலையை தூண்டிவிடுவதற்குப் பதிலாக அதை அறிவூட்டவும் நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் அமைதியைக் கொண்டு வரலாம் ஆனால் நீங்கள் ஒரு சூழ்நிலையை ஒரு போருக்கு இட்டுச் செல்லலாம் போர் முனை போன்ற ஒன்று அங்கு அங்கு மக்கள் தங்கள் உயிர்களையும் உறவுகளையும் இழக்கிறார்கள் எனவே நீங்கள் அழிவு முறையிலா அல்லது ஆக்கபூர்வமான முறையில் இருக்க விரும்புகிறீர்களா வெளிப்படையாக நீங்கள் உங்கள் ஆளுமையை வளர்த்துக் கொள்ள விரும்பினால் நீங்கள் ஆக்கபூர்வமான முறையில் இருக்க வேண்டும் இப்போது அடுத்த கேள்வி என்னவென்றால் நீங்கள் இயற்கையாகவே எந்த வகையான முறைக்குள் நுழைகிறீர்கள் என்ன உங்கள் பாணி என்ன நீங்கள் அழிவு பக்கத்தில் அல்லது ஆக்கபூர்வமான பக்கத்தில் இருக்கிறீர்களா நீங்கள் அழிவு பக்கத்தில் இருந்தால் நான் அழிவு மற்றும் ஆக்கபூர்வம் இரண்டையும் அடையாளம் காணப் போகிறேன் நீங்கள் அழிவுகரமான திசையில் இருப்பதாக நினைத்தால் நீங்கள் ஆக்கபூர்வமான நிலைக்கு வரும் நேரம் நெருங்கிவிட்டது நீங்கள் ஏற்கனவே ஆக்கபூர்வமான பக்கத்தில் இருந்தால் தயவுசெய்து இந்த தரத்தை மேம்படுத்தி இதை மேலும் சீர்படுத்தவும் மக்களுக்கு நீங்கள் தேவை உலகிற்கு உங்களைப் போன்றவர்கள் தேவை இப்போது முதலில் இந்த பக்கம் மோதல்களின் அடிப்படையில் அழிவுகரமான மனநிலையை மக்கள் என்ன செய்வார்கள் ஆளுமை மற்றும் பண்பு குறித்து கருத்து வேறுபாடுகள் இருக்கும் எனவே உங்கள் கதாபாத்திரம் நல்லதல்ல என்று அவர்கள் கண்டுபிடிப்பார்கள் உங்கள் ஆளுமைதான் அதை உருவாக்குகிறது இப்போது ஆக்கபூர்வமான பக்கத்தில் இருப்பவர் ஆளுமை அல்லது பண்பை பற்றி எதுவும் கூறமாட்டார்கள் அவர்கள் கருத்துக்கள் மற்றும் அணுகுமுறைகளைப் பற்றிய கருத்து வேறுபாடுகளை மட்டுமே பார்க்கிறார்கள் அது நபர் அல்ல ஆனால் கருத்துக்கள் மோதல்களை உருவாக்குகின்றன என்பதை அவர்கள் அறிவார்கள் இந்த பக்கம் அழிவுகரமான மனநிலை நபர் தனிநபர்களைத் தாக்குகிறார் இப்போது ஆக்கபூர்வமான மனநிலையைக் கொண்டவர் பிரச்சினைகளில் கவனம் செலுத்துகிறார் பிரச்சினைகளில் மட்டுமே கவனம் செலுத்துகிறார் தனிப்பட்ட விருப்பங்கள் விரும்பத்தகாதவை மீது அல்ல இப்போது இந்த பக்கம் அழிவுகரமான மனநிலை தனிப்பட்ட விரோதம் கருத்து வேறுபாட்டால் தூண்டப்படுகிறது அதேசமயம் ஆக்கபூர்வமான பக்கத்தில் நபர் வேறுபாடுகளை மதிக்கிறார் தனிப்பட்ட உணர்வுகளை காயப்படுத்தாமல் தீர்க்க முயற்சிக்கிறார் இந்த பக்கம் அழிவுகரமான பக்கத்தில் இருப்பவர் அந்த நபர் ஒரு குழுவில் இருந்தால் அந்த நபர் குழுவை முன்னேற விடாமல் இருக்க முயற்சிப்பார்கள் அல்லது குழுவின் ஒற்றுமையை பாதிக்க வைப்பார்கள் இப்போது ஆக்கபூர்வமான பக்கத்தில் இருப்பவர் குழு செயல்திறனை உறுதிசெய்து குழுவில் ஒருவருக்கொருவர் ஒருங்கிணைக்க செய்ய முயற்சிப்பார்கள் இப்போது எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் அழிவுகரமான மனநிலையை கொண்ட மக்களை பார்த்தால் அவர்கள் தான் மோதல்கள் ஏற்படும் போது அதிக பிரச்சனைகளை உருவாக்க முயற்சிப்பவர்கள் மிகவும் குறைவாக செயல்படுவதற்கு பெயர் பெற்றவர்கள் குறைந்த சுயமரியாதை கொண்டவர்கள் எதிர்மறையான சிந்தனை கொண்டவர்கள் சரி இப்போது இந்த பக்கம் ஆக்கபூர்வமான நபர்கள் அவர்கள் ஒரு அணியில் இருந்தால் அணி என்று நான் கூறும்போது ஒருவிதமான மேலாண்மை வணிக அமைப்பில் குழுவாக இருக்க அவசியமில்லை ஆனால் ஒரு குடும்ப நெட்வொர்க் என்பது ஒரு குழு எந்த வகையான மனித உறவுகளும் ஒரு குழுவில் இருந்தால் அவர்கள் ஒரு குழுவாக வேலை செய்கிறார்கள் இப்போது ஆக்கபூர்வமான மனநிலையைக் கொண்டவர்கள் அவர்கள் உயர்ந்த செயல்திறன் கொண்டவர்கள் அவர்கள் மோதல்களை மோதல்களை தீர்க்க விரும்புகிறார்கள் அவர்கள் இணக்கமான சூழ்நிலைகள் மற்றும் தீர்வுகளை அடைய விரும்புகிறார்கள் பின்னர் அவர்கள் உயர் செயல்திறனை அடைய முயற்சிக்கிறார்கள் இப்போது நீங்கள் ஆக்கபூர்வமான முறையில் இருக்க வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள் ஆக்கபூர்வமான மனநிலை நீங்கள் ஒரு முரண்பாட்டைத் தீர்க்க விரும்பும் போது நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்ன சொல்ல கூடாது என்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் முதலில் என்ன சொல்லக்கூடாது என்று சொல்வோம் பின்னர் என்ன சொல்ல வேண்டும் என்று பார்ப்போம் இரண்டையும் நான் அருகருகே வைத்திருக்கிறேன் நீங்கள் என்ன சொல்லக் கூடாது நான் மட்டுமே சரியான நபர் என்றும் நீங்கள் தவறு என்றும் நான் நியாயப்படுத்துகிறேன் என்று நீங்கள் கூறக்கூடாது மாறாக நீங்கள் சொல்வது சரி என்று நீங்கள் கூறலாம் ஆனால் நான் தவறு செய்யவில்லை நீங்கள் ஓர் அளவிற்கு சரியானவர் அந்த அளவிற்கு நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் இதைச் சொல்ல முயற்சிக்கும்போது நானும் தவறாக இல்லை என்பதை நீங்கள் தயவுசெய்து அதை புரிந்து கொள்ளுங்கள் இப்போது நீங்கள் சொல்வது உண்மை என்பது போன்ற ஒரு வெளிப்பாட்டை நீங்கள் சொல்லக்கூடாது ஆனால் நான் அதை ஏற்க மாட்டேன் ஆனால் இது முரண்பாடாக உள்ளது இப்போது மறுபுறம் நீங்கள் சொல்வது உண்மை என்றும் மற்றவர் சொல்வதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது அல்ல என்று கூற முடிந்தால் அது நலமாகும் அதனால் ஆனால் என்பதற்கு பதிலாக மற்றும் என்பது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் பின்னர் இந்த பக்கம் நான் இந்த மோதலில் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் சொல்லக்கூடாது அல்லது நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த சண்டையின் முடிவில் நான் வெற்றி பெற வேண்டும் ஆனால் வெற்றி தோல்வி சூழ்நிலையில் நீங்கள் அதை இழக்க வேண்டும் ஆனால் எதிர் அணிக்கு நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் நீங்கள் சிந்தித்துச் சொல்ல வேண்டும் நாம் ஒரு வெற்றி வெற்றி தீர்வைக் கண்டுபிடிப்போம் நாம் ஒரு இணக்கமான மற்றும் நட்பான தீர்வை கண்டுபிடிப்போம் இந்த பக்கம் மற்ற நபர் குற்றம் சாட்டி கூறுகிறார் நீங்கள் தான் தான் பொறுப்பு நீங்கள் தான் இந்த முதல் நிகழ்வை உருவாக்கியவர் இப்போது மறுபுறம் ஆக்கபூர்வமான மனநிலையை கொண்ட நபர் கூறுகிறார் நான் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்னை மன்னிக்கவும் இப்போது இந்த பக்கம் நபர் கூறுகிறார் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் மறுபுறம் ஆக்கபூர்வமான மனநிலை கொண்ட நபர் நான் உங்களை அல்லது உங்கள் உணர்வுகளை காயப்படுத்தியிருந்தால் மன்னிக்கவும் என்று கூறுகிறார் இந்த தவறைச் செய்தேன் அதற்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் இப்போது இந்த நபர் கூறுகிறார் நீங்கள் ஒருபோதும் கேட்க மாட்டீர்கள் நீங்கள் எப்போதும் பேசுகிறீர்கள் நீங்கள் எப்போதும் உங்கள் பக்கத்தை நிலைநிறுத்துகிறீர்கள் எப்போதும் நான் சொல்வதை மறுக்கிறீர்கள் மறுபுறம் இருக்கும் நபர் நான் கேட்கிறேன் தயவுசெய்து பேசுங்கள் என்று கூறுகிறார் முதலில் உங்கள் கண்ணோட்டங்களை நான் கேட்க விரும்புகிறேன் மேலும் நீங்கள் ஒருபோதும் இவ்வாறு சொல்லக்கூடாது நீங்கள் எப்போதும் இதைச் செய்கிறீர்கள் எப்பொழுதும் என்றுமில்லை எல்லா நேரமும் எதுவுமில்லை போன்ற வார்த்தைகள் தகவல் பரிமாற்றத்தில் மன தடுப்பான்கள் ஆகும் இப்போது இந்த பக்கம் அவர் சொல்வார் நான் எப்போதும் இதைச் செய்கிறேன் என்று கூறுவதற்கு பதிலாக நீங்கள் கூறுவீர்கள் நான் அதைச் செய்தேன் என்று நீங்கள் நினைத்தால் நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் நான் மீண்டும் செய்ய மாட்டேன் நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் அது நடக்காது இந்த விஷயம் வருங்காலத்தில் மீண்டும் நிகழாது என்பதை நான் கவனித்துக்கொள்வேன் எனவே நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்ன சொல்லக்கூடாது மற்றும் நீங்கள் இதுவரை என்ன சொல்லி வருகிறீர்கள் என்று நீங்கள் முடிவு செய்கிறீர்கள் நீங்கள் தவறான விஷயங்களைச் சொல்கிறீர்கள் என்றால் மோதல்கள் ஏன் அதிகரித்து வருகின்றன என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் மோதல்கள் அதிகரிப்பதன் அர்த்தம் என்ன மோதல் அதிகரிக்கிறது என்றால் அதன் தீவிரம் அதிகரிக்கிறது அகற்றப்படுவதற்குப் பதிலாக முழுவதுமாக அகற்றுவதற்கோ தீர்ப்பதற்கோ பதிலாக மோதல் தீவிரமடைந்தால் என்ன நடக்கும் மற்றும் மற்றும் மோதல் அகற்றப்படும்போது என்ன நடக்கும் அல்லது நீங்கள் அகற்ற விரும்பினால் அல்லது அதிகரிக்க விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இப்போது இந்த பக்கத்தைப் பாருங்கள் நீங்கள் அதிகரிக்க விரும்பினால் அல்லது அதிகரிப்பதில் தன்னை ஈடுபடுத்திக்கொள்ளும் எதிர்மறை மனநிலை கொண்ட நபரின் ஒரு பகுதியாக நீங்கள் இருந்தால் இருந்தால் நீங்கள் செய்துகொண்டிருக்கும் விஷயங்கள் இவை மேலும் நான் சொன்னது போல் நீங்கள் இவற்றில் சிலவற்றைச் செய்கிறீர்கள் என்றால் அதை நிறுத்த முயற்சிக்கவும் பின்னர் நீங்கள் அதை அதை அகற்றக்கூடிய வழிகளைப் பாருங்கள் கோபத்தைக் காண்பிப்பது பின்வரும் ஏதேனும் ஒரு வழியில் கோபத்தை காண்பிப்பது கதவைத் தட்டுவது ஒரு நபரின் மீது எதையாவது வீசுவது அல்லது நான் உன்னைக் கொன்றுவிடுவேன் என்று அந்த நபரை எப்போதும் அச்சுறுத்துவது நான் உன்னை அடிப்பேன் நீங்கள் இந்த அலுவலகத்தை விட்டு வெளியே வரும்போது என்ன நடக்கிறது என்பதை எனக்குத் தெரியப்படுத்துங்கள் நீங்கள் வாயிலுக்கு வெளியே சாலையில் வரும்போது என்ன செய்வீர்கள் என்று எனக்குத் தெரியப்படுத்துங்கள் நான் உங்களை அடிப்பேன் நான் உங்களை அவமதிப்பேன் நான் உங்களை அவமானப்படுத்துவேன் இப்போது இந்த பக்கம் அந்த நபரை நீங்கியவுடன் அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்கிறார் மற்ற நபர் தனது குரலை உயர்த்தும்போது கூட அவர் தனது குரலை உயர்த்த மாட்டார் ஏனென்றால் நீங்கள் குரலை உயர்த்தினால் அது மீண்டும் நிலைமையை மோசமாக்கும் அவர் அமைதியாக இருப்பார் அவர் மிரட்டினால் குரலை உயர்த்துவதற்குப் பதிலாக தாழ்ந்த தொனியில் பேசுவார் அவர் அமைதியாக அவர் சொல்வதைக் கேட்கிறார் இப்போது இந்த பக்கம் நபர் அடித்தால் பொருட்களை எறிந்தால் மற்ற நபர் அவரது கோபத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க அவரது வெறுப்பூட்டும் மனக்கிளர்ச்சி செயலை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முயற்சிக்கிறார் அவர் வீசுவதற்குப் பதிலாக அவர் மீது பொருட்களைத் வீசி ஏறிய விரும்பவில்லை எனவே அவரும் அதைக் கட்டுக்குள் வைக்க முயற்சிக்கிறார் இந்த பக்கத்தில் அவர் கூச்சலிடுகிறார் கத்துகிறார் மறுபுறம் அவர் எந்தவிதமான தனிப்பட்ட தாக்குதல்களையும் தவிர்க்க முயற்சிப்பார் ஆனால் அதை அதிகரிக்க விரும்பும் நபர் அவர் அவமதிக்கும் கேலி செய்யும் தவறான வார்த்தைகளைப் பயன்படுத்துவார் மறுபுறம் அந்த நபர் முடிந்தவரை இணக்கமாக இருக்க முயற்சிக்கிறார் அவர் விரும்புகிறார் அவர் இனிமையாக இருக்க விரும்புகிறார் ஏனெனில் சண்டையிடுவதை விட தீர்வு காண்பது முக்கியம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் இப்போது இந்த பக்கம் நபர் மிகவும் கண்டிப்பானவர் அவர் மாறவோ அல்லது சமரசம் செய்யவோ மறுக்கிறார் மறுபுறம் அந்த நபர் மாறுவதற்கும் சமரசம் செய்வதற்கும் இசைவுடையராக இருக்கிறார் இந்தப் பக்கம் அந்த நபர் விவாதித்து ஒரு தீர்வுக்கு வர மறுக்கிறார் அகற்ற விரும்புபவர் எப்போதும் ஒரு வெற்றி வெற்றி தீர்வைத் தேடுகிறார் சில நேரங்களில் தீவிரப்படுத்த விரும்பும் நபர் எதிர்ப்பு தெரிவிப்பார் நான் நீங்கள் சொல்வதை கேட்கவே இல்லை என்று கூறுவார் நான் வெளிப்படையாக எதிர்க்கிறேன் அல்லது மிகவும் வன்முறைமிக்க வழியில் விவாத அறையிலிருந்து வெளியேறுவார் அங்கு அவர்கள் குழுவாக சிந்தித்து பின்னர் மோதல்களுக்கு ஒரு தீர்வை அடைய முயற்சிக்கிறார்கள் அதேசமயம் மறுபுறம் மோதல்களை அகற்ற விரும்புபவர் அதைத் தீர்க்க வேண்டும் என்று விரும்புபவர் மோதல் தீர்க்கப்படும் வரை பொறுமையாக இருப்பார் நீங்கள் எந்த பக்கம் என்பதை நீங்கள் நீங்கள் கண்டுபிடியுங்கள் அல்லது தேர்வு செய்யுங்கள் நீங்கள் பிரச்சினையின் ஒரு பகுதியாக இருக்கிறீர்களா அல்லது தீர்வின் ஒரு பகுதியாக இருக்க விரும்புகிறீர்களா நீங்கள் மோதலை உருவாக்கியவரா அல்லது மோதலை அழிப்பவராகவும் தீர்ப்பவராகவும் மற்றும் நிலைமையை மிகவும் இணக்கமான நிலைக்கு கொண்டு வர விரும்புகிறீர்களா முரண்பாடுகளைத் தீர்ப்பது எது குறைந்தபட்சம் இரண்டு விஷயங்கள் மேலும் ஒரு விஷயத்தை நான் பின்னர் சேர்ப்பேன் பேச்சுவார்த்தை மத்தியஸ்தம் பேச்சுவார்த்தை என்பது பேசுவது பின்னர் விஷயங்களைப் பற்றி விவாதிப்பது போன்றது பேசுவதன் மூலம் ஒரு வகையான தீர்வுக்கு வந்து பின்னர் நன்மை தீமைகளை அடையாளம் காண்பது மீண்டும் மத்தியஸ்தம் என்பது இரண்டு தரப்பினருக்கு இடையில் மத்தியஸ்தம் செய்ய முயற்சிப்பது ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உண்மையில் அதை சரி செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் இருபுறமும் பார்க்க வேண்டும் இதைப் பற்றி அடுத்த சொற்பொழிவில் என்பதைப் பற்றி மேலும் பேசுவேன் அதாவது நீங்கள் எப்படி இரு பக்கங்களையும் பார்த்து தீர்க்க வேண்டும் பின்னர் நீங்கள் எப்போதும் இந்த வெற்றி வெற்றி அணுகுமுறையைக் கொண்டிருக்க வேண்டும் என்பது பற்றி கூறுவேன் இப்போது மூன்றாவது ஒன்று உள்ளது என்று நான் சொன்னேன் அதாவது நடுவர் தீர்ப்பு இந்த விஷயங்கள் மோதல் தீர்வில் மூன்று நிலைகள் உள்ளன என்று நாம் கூறலாம் மோதல் தீர்வின் மூன்று நிலைகள் யாவை விரைவாக பார்ப்போம் முதல் ஒன்று பேச்சுவார்த்தை அதாவது இரண்டு நபர்கள் உட்கார்ந்து பேசுவதன் மூலம் மற்றும் குழுவாக சிந்திப்பதன் மூலம் ஒன்றாக ஒரு தீர்மானத்தை உருவாக்குதல் இரண்டாவது மத்தியஸ்தம் இதில் மூன்றாம் தரப்பினர் தீர்வைக் கண்டறிய தனிநபர்களுக்கு உதவுகிறார்கள் மூன்றாவது ஒன்று நடுவர் மன்றம் இப்போது இது மூன்றாம் தரப்பினரையும் உள்ளடக்கியது மற்றும் பேச்சுவார்த்தைகள மத்தியஸ்தம் தோல்வியடையும் போது நிறுவப்படுகிறது இப்போது மத்தியஸ்தத்தில் வழக்கமாக மூன்றாம் தரப்பினர் உங்களுக்குத் தெரிந்தவர்களாக இருப்பர் ஆனால் நடுவர் மன்றத்தில் உண்மையில் மூன்றாம் தரப்பினர் சில நேரங்களில் நீதிபதியைப் போன்ற ஒருவராக மாறுகிறார்கள் நீதிமன்றத்தைப் போல நீங்கள் வாதாடுகிறீர்கள் பின்னர் இந்த நீதிபதி இருக்கிறார் உண்மையில் உட்கார்ந்து பின்னர் உங்களுக்காக பிரச்சினையைத் தீர்க்கிறார் அல்லது நீங்கள் அறியப்படாத ஒருவரிடம் செல்கிறீர்கள் ஆனால் நீங்கள் அனைவரும் இந்த நபரிடம் செல்ல ஒப்புக்கொள்கிறீர்கள் அந்த நபர் உங்களிடம் என்ன சொன்னாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் இந்த விரிவுரையின் முடிவில் வெற்றி வெற்றி சிக்கலை தீர்க்கும் முறையை பயன்படுத்தி நீங்கள் உறவுகளை ஒத்திசைக்க வைப்பது முக்கியம் என்பதை நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன் இது ஏன் அவசியம் அதை நீங்கள் எப்படி செய்ய முடியும் மீண்டும் அடுத்த சொற்பொழிவில் சில எடுத்துக்காட்டுகளை வழங்க முயற்சிக்கிறேன் ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் வெற்றி தோல்வி அல்லது தோல்வி வெற்றி என்று நினைத்தால் நான் யாரையாவது வெல்வேன் அல்லது தோல்வி அடைவேன் அல்லது நான் தோல்வி அடைந்து அதனால் யாரையாவது ஜெயிக்க வைப்பேன் நீங்கள் உண்மையில் உறவை ஒத்திசைக்கவில்லை இதைப் பாருங்கள் மோதல்கள் இல்லாமல் எந்த வாழ்க்கையும் வாழ முடியாது எல்லா வாழ்க்கையிலும் மோதல்கள் இருக்கும் ஒவ்வொரு உறவும் ஒரு கட்டத்தில் முரண்பட்ட சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் உறவு எவ்வளவு நன்றாக இருந்தாலும் மக்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று நீங்கள் கதையில் படித்தது போல் எந்த வழியும் இல்லை மோதல்களை எவ்வாறு தீர்ப்பது அங்கேயே மகிழ்ச்சியை மீண்டும் கொண்டு வருவது எப்படி என்பதை மட்டுமே அவர்கள் கற்றுக்கொண்டனர் கற்றுக்கொண்டனர் மோதல்கள் காரணமாக அது மறைந்துவிட்டதாகத் தோன்றும் இடங்களில் அவர்கள் மகிழ்ச்சியைக் கொண்டுவர முயற்சிக்கிறார்கள் அவர்கள் மிகவும் நல்ல மோதல் தீர்க்கும் திறன்கள் கொண்ட மக்கள் ஒருவேளை அதனால்தான் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ முடிகிறது ஆனால் முரண்பாடுகளைத் தீர்க்காமல் பின்னர் நாம் வின் வின் சிக்கலைத் தீர்க்கும் திறனை பயன்படுத்தி உள் மற்றும் தனிப்பட்ட மோதல்களை தீர்க்க முடியும் போது அது உறவை வலுப்படுத்துகிறது ஆனால் நாம் அவ்வாறு செய்யாதபோது அது அதை அழிக்கிறது இறுதியில் உறவுகள்தான் உங்களுக்கு வெற்றியைக் கொண்டுவரப் போகின்றன அல்லது அது உங்கள் வெற்றியில் இருந்து உங்களை வீழ்த்துகிறது பிறகு நீங்கள் தோல்வியைத் தருகிறீர்கள் வின் வின் சிக்கலைத் தீர்ப்பதன் மூலம் உறவுகளை ஒத்திசைக்க நீங்கள் கற்றுக்கொள்வது முக்கியம் மேலும் இந்த விரிவுரையை மிகவும் பிரபலமான மேற்கோளுடன் முடிக்க விரும்புகிறேன் மோதல்களைப் பற்றி நாம் என்ன பேசுகிறோம் என்பது பற்றி மிகவும் வெளிப்படுத்தும் யோசனையை அது தருகிறது பொதுவாக மக்கள் அமைதி என்பது குழப்பம் அல்லது மோதல்கள் இல்லாததால் வரும் ஒன்று என்று நினைக்கிறார்கள் ஆனால் இந்த மேற்கோளின்படி அது கூறுகிறது அமைதி என்பது மோதல்கள் இல்லாததால் வருவது அல்ல ஆனால் அதை சமாளிக்கும் திறனில் இருந்து வருவது வாழ்க்கையில் எந்த ஒரு சண்டையும் வரக்கூடாது என்று எண்ணி அதனால் நிம்மதி வரலாம் என்று நினைத்தால் அது அமைதியல்ல ஆனால் இந்த மோதல்களை மிகவும் அமைதியான முறையில் தீர்ப்பதற்கான உங்கள் திறனை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் பின்னர் நீங்கள் ஒரு இணக்கமான சூழலில் வாழ முடியும் இப்போது இந்த சிந்தனையுடன் இந்த விரிவுரையை முடிக்கிறேன் வரவிருக்கும் விரிவுரையில் நான் இந்த வெற்றி வெற்றி சூழ்நிலையைப் பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் மோதல்கள் உறவுகளுக்கு இடையிலான மோதல்களை மிகவும் இணக்கமான முறையில் எவ்வாறு சரி செய்ய முயற்சி செய்யலாம் என்பதைப் பற்றி நான் விவாதிக்கப் போகிறேன்